பெல்டியர் சந்திப்பு அல்லது பெல்டியர் உறுப்பு என அழைக்கப்படும் இந்த தலைப்பு சமீபத்திய காலங்களில் மிகவும் பிரபலமான தலைப்பு பெல்டியர் உறுப்பு ஒரு குறை கடத்தி பொருள் சந்திப்பு மேலும் PV செல் ஒரு குறை கடத்தி பொருள் ஆகும் பொதுவாக செயலை உருவாக்க இந்த இரண்டையும் இடைமுகப்படுத்தி பெல்டியர் ஒரு வெப்ப விசையியக்கக் குழாயாகப் பயன்படுத்தப்படுகிறது அங்கு அது வெப்பத்தை ஒரு குளிர் உடலில் இருந்து சூடான உடலுக்கு மாற்றுகிறது குறைந்த வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலைக்கு மாறுகிறது எனவே வெப்ப விசையியக்கக் குழாயின் முனையங்களில் மின்சார சக்தியை வழங்குவதன் மூலம் இந்த பொறிமுறையானது குளிரூட்டல் குளிரூட்டும் சாதனங்களில் பல முக்கியமான பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது ஆனால் மின்சார பொறியியலாளர்களுக்கு இது ஒரு பரபரப்பான தலைப்பு அதாவது மின் சுற்றுகளின் இந்த அம்சம் பெல்டியர் தனிமத்தின் மின் துறைமுகத்துடன் இணைகிறது ஆனால் வெப்ப களத்திலும் இந்த தலைப்பு உள்ளது ஏனென்றால் பெல்டியர் உறுப்பு பயன்படுத்தப்படும் அனைத்து பயன்பாடுகளும் குளிரூட்டல் வெப்ப அம்சங்கள் மிக மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றன எனவே வெப்ப அம்சங்களைப் புரிந்துகொண்டு பின்னர் குளிரூட்டும் பொருளை வடிவமைப்பதற்காக மின் மற்றும் மின்னணு சுற்றுகளுடன் ஒன்றிணைந்த பெல்டியர் குளிரூட்டும் தயாரிப்பு மிகவும் சூடான கருத்து ஆகும் இரண்டு வேறுபட்ட உலோகங்களைக் கவனித்தால் உலோகத்தில் ஒன்று இது போன்ற நிக்கல் ஆகும் அது இரும்பு மாறிலி மற்றும் நிக்கல் தாமிரம் தாமிரம் அலுமல் ஆகும் எனவே பல உலோக ஜோடிகள் பயன்படுத்தப்படலாம் எனவே நாம் பயன்படுத்தும் உலோகங்கள் நிக்கல் மற்றும் தாமிரம் ஆகும் இந்த சிவப்பு கோடு தாமிரம் கம்பி மற்றும் நீல கோடு நிக்கல் கம்பி ஆகும் இதை ஒரு மின்தடையுடனும் மற்றும் பேட்டரி போன்ற சாத்தியமான மூலத்துடனும் இணைக்கலாம் எனவே பயன்படுத்தப்படும் மின்னழுத்த ஆற்றலின் துருவமுனைப்பைப் பொறுத்து இவ்வாறு மின்சார ஓட்டம் இருக்கும் எனவே இதை தாமிரம் என்றும் இந்த மின்தடை R என்றும் மற்றும் மின்னழுத்தம் V என்றும் அழைக்கலாம் சுற்று மூடிய நிலையில் அதை இயக்கும்போது மின்சார ஓட்டத்தை காணலாம் ஆகவே நிக்கல் முதல் தாமிரம் மற்றும் தாமிரம் முதல் நிக்கல் வரை ஒரு மின்னோட்டம் பாயும் போது தாமிரத்திலிருந்து நிக்கல் மின்னோட்ட ஓட்டத்திற்கும் நிக்கல் முதல் தாமிரம் மின்னோட்ட ஓட்ட சந்திப்புகளுக்கும் இடையே வெப்பநிலை வேறுபாடு உள்ளது எனவே இது ஒரு சந்திப்பு இது மற்றொரு சந்திப்பு என கூறலாம் எனவே வெப்பநிலை T1 இல் ஒரு சந்திப்பும் வெப்பநிலை T2 இல் மற்றொரு சந்திப்பும் இருக்கும் எனவே இது சந்திப்பு 1 மற்றும் சந்திப்பு 2 ஆகும் மின்னோட்ட திசையைப் பொறுத்து சந்திப்புகளில் ஒன்று சூடாகவும் மற்ற சந்திப்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் எனவே இந்த பெல்டியர் விளைவை ஒரு வாட்ச் தயாரிப்பாளர் இயற்பியலாளர் ஜீன் சார்லஸ் பெல்டியர் கண்டுபிடித்தார் எனவே ஒரு சந்திப்பு அல்லது வேறுபட்ட உலோகங்கள் வழியாக ஒரு மின்னோட்டத்தை கடந்து செல்வதன் மூலம் சந்திப்புகளுக்கு இடையே வெப்பநிலை வேறுபாடு இருப்பதை அவர் கண்டறிந்தார் இப்போது வேறுபட்ட உலோகங்களின் சந்திப்பு வழியாக பாயும் மின்னோட்டம் வெப்பநிலை வேறுபாட்டை நிறுவுகிறது ஆனால் தாமிரத்திலிருந்து நிக்கலுக்கான மின்னோட்டம் மற்றும் நிக்கலில் இருந்து தாமிரத்திற்கான மின்னோட்டம் வேறுபட்டது தாமிரத்திலிருந்து நிக்கல் செல்லும் வழியில் வெப்பம் உருவாகிறது அதனால் இது சூடாகிறது நிக்கல் முதல் தாமிரம் வரை வெப்பம் உறிஞ்சப்படுகிறது எனவே இது குளிர்ச்சியாகிறது எனவே சந்திப்புகளில் ஒன்று சூடாக இருக்கும் மற்றொன்று குளிர்ச்சியாக இருக்கும் மின்னோட்டத்தின் திசையை தலைகீழாக மாற்றினால் இந்த திசையில் மின்னோட்டம் பாய்ந்தால் இங்கே அது நிக்கல் முதல் தாமிரம் வரை தாமிரம் முதல் நிக்கல் வரை வெப்பமும் குளிரும் தலைகீழாக மாறுகிறது மின்னோட்டத்தின் திசை முக்கியமானது எனவே இது ஒரு சந்திப்பை வெப்பமானதா அல்லது குளிரானதா என்பதை தீர்மானிக்கிறது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது என்றால் அது இந்த I மின்னோட்டத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே வெப்பம் உறிஞ்சப்படுவது அல்லது உருவாக்கப்படுவதை Q என அழைக்கலாம் அந்த Q I மற்றும் சில விகிதாசார காரணிக்கு சமமாகும் எனவே இந்த விகிதாசார காரணி pi ஐ பெல்டியர் குணகம் என அழைக்கலாம் மின்சாரம் வழங்கப்படும் போது பெல்டியர் தனிமத்தின் முனையங்களுக்கிடையேயான இந்த மின்தடையும் மற்றும் ஒட்டுமொத்த மின்தடையும் மின்னோட்டத்தை ஆணையிடும் மற்றும் மின்னோட்டம் இவ்வாறு இருக்கும் இது இந்த தாமிரம் N தொகுதி இந்த தாமிரம் B தொகுதி பின்னர் N தொகுதி B தொகுதி போன்றவற்றின் வழியாகச் செல்லும் பெல்டியர் உறுப்பு தற்போதைய நாட்களில் தனித்துவமான வேறுபட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுவது இல்லை அவை பெல்டியர் விளைவின் கொள்கையைப் பற்றி விவாதிக்கும் போது விவாதிக்கப்பட்டது தற்போதைய நாட்களில் பெல்டியர் உறுப்பு ஒரு திட நிலை சாதனமாகும் இது குறைக்கடத்தி பொருளால் ஆனது மற்றும் இது P வகை மற்றும் N வகை பொருட்களைக் கொண்டுள்ளது எனவே ஒரு பெல்டியர் உறுப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எனவே இதைப் பார்த்தால் இங்கே சில கீற்றுகளை வைக்கலாம் அவற்றை மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் இவ்வாறு வைக்கலாம் இப்போது அவை தாமிர கீற்றுகளாக இருக்கும் இப்போது இந்த இரண்டு தாமிர கீற்றுகள் குறை கடத்தி பொருட்களின் தொகுதிகளுடன் இணைக்கப்படும் இப்போது இந்த கீற்றையும் மற்றும் இந்த கீற்றையும் ஒரு P தொகுதியைப் பயன்படுத்தி இணைக்கலாம் இங்கே ஒரு N தொகுதிடன் ஒன்றோடொன்று இணைக்கலாம் அதுபோல மாற்றி மாற்றி இணைக்கலாம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மேல் மற்றும் கீழ் தாமிர பகுதியை P மற்றும் N தொகுதிகளுடன் ஒன்றிணைக்கலாம் இதைப் போன்ற பீங்கான் அடி மூலக்கூறு உறைகளை வைத்து இவ்வாறு இணைக்கலாம் ஆகவே மாற்று P மற்றும் N தொகுதிகளுடன் ஒரு பெல்டியர் உறுப்பு ஒரு வகையான இணைப்புடன் உள்ளது மற்றும் மின்சாரம் இவ்வாறு பாயும் எனவே இது பீங்கான் அடி மூலக்கூறு மற்றும் இது தாமிர கீற்றுகள் ஆகும் இப்போது இரண்டு கம்பிகளை வெளியே கொண்டு வந்து அதாவது இந்த பக்கத்திலிருந்து ஒன்று மற்றும் இந்த பக்கத்திலிருந்து ஒன்று அவற்றை வெளிப்புறமாக ஒன்றோடொன்று இணைக்கலாம் எனவே இந்த இரண்டு கம்பிகளையும் ஒரு பேட்டரி அல்லது ஒரு DC மூலம் அல்லது ஒளிமின்னழுத்த மூலத்துடன் தொடர்ச்சியாக மின்தடையை கொண்டு இணைக்கலாம் எனவே இது ஒரு முழுமையான சுற்று மற்றும் இவ்வாறு மின்னோட்டம் பாய்வதை காணலாம் இது இதன் வழியாக இந்த தாமிர பகுதிக்கு மேலே பாய்ந்து பின்னர் தாமிர பட்டைக்கு கீழே பாய்ந்து பின்னர் P தொகுதி தாமிர பட்டைக்கு மேலே பாய்ந்து பின்னர் P தொகுதி தாமிர பட்டைக்கு கீழே பாய்ந்து தாமிர பட்டை வழியாக மீண்டும் வரும் எனவே மேற்பரப்பின் இந்த பக்கத்தில் இங்கே ஒரு சந்திப்பு உருவாகிறது மேற்பரப்பின் இந்த பக்கத்தில் ஒரு சந்திப்பு உருவாகிறது மேற்பரப்பின் இந்த பக்கத்தில் ஒரு சந்திப்பு உருவாகிறது எனவே பல சந்திப்புகள் உள்ளன அவை ஒரு சந்திப்பு தொகுதிகளாக உருவாகி அவை வெப்பத்தை உறிஞ்சுகின்றன மற்றொரு சந்திப்பு தொகுதி உருவாகி அவை வெப்பத்தை உருவாக்குகின்றன எனவே இங்கு குளிர் மற்றும் சூடான பக்கங்கள் இருக்கும் எனவே இந்த பக்கம் சூடான பக்கம்மறுபக்கம் குளிர் பக்கமாக இருக்கும் எனவே இன்றைய புதிய மேம்பட்ட குறைக்கடத்தி அடிப்படையிலான திட நிலை பெல்டியர் உறுப்பு solid state peltier element0 அதன் உள் தொகுதி மற்றும் ஒரு உண்மையான பெல்டியர் உறுப்பு எப்படி இருக்கும் என்பதை காணலாம் இங்கே ஒரு உண்மையான பெல்டியர் உறுப்பைக் காணலாம் இது லயர்டு தயாரிப்பான TE31 56310 503 ஆகும் எனவே இந்த பண்பைக் காண ஆர்வமாக இருந்தால் கூகிளில் தரவுத் தாளைப் பதிவிறக்கம் செய்யலாம் இது இரண்டு கம்பிகளைக் கொண்டுள்ளது சிவப்பு கம்பி பேட்டரியின் நேர்மறை அல்லது DC மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது கருப்பு கம்பி எதிர்மறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த உறுப்பு வழியாகவும் கருப்பு கம்பி வழியாகவும் ஒரு மின்னோட்டம் இருந்தால் ஒரு பக்கம் அது சூடாகவும் மறுபக்கம் குளிர்ச்சியாகவும் மாறும் இந்த பெல்டியர் உறுப்பு நிறைய தொகுதிகள் P மற்றும் N தொகுதிகள் குறைக்கடத்தி பொருள் ஆகியவற்றால் ஆனது மேலும் அது மேலே ஒரு தாமிர தாள் கீழே ஒரு தாமிர தாள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மற்றும் வரைபடத்தில் காட்டியபடி ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தாமிரப் பிரிவில் அமைக்கப்படுகிறது எனவே சிவப்பு கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது ஒவ்வொரு P மற்றும் N தொகுதிகள் வழியாக சுழல்கிறது மற்றும் பல சந்திப்புகள் கிடைக்கின்றன பின்னர் வெப்ப உறிஞ்சுதலின் ஒட்டுமொத்த விளைவாக ஒரு பக்கம் அது குளிர் சந்திப்பாகவும் மறுபக்கத்தில் வெப்ப உற்பத்தியால் சூடான சந்திப்பாக இருக்கும் குறைந்த ஆற்றலிலிருந்து அதிக ஆற்றலுக்கு நீரைக் கொட்டும் நீர் பம்ப்பை போலவே இந்த பெல்டியர் உறுப்பை கருதலாம் பெல்டியர் தனிமம் வெப்ப விசையியக்கக் குழாய் போல செயல்படும் அது என்னவென்றால் இங்கு ஒரு சூடான சந்திப்பும் குளிரான சந்திப்பும் இருக்கும் இது குறைந்த திறனான குளிர் சந்திப்பிலிருந்து அதிக திறனான சூடான சந்திப்புக்கு வெப்பத்தை பம்ப் செய்கிறது எனவே இது இந்த குளிர் சந்திப்பிலிருந்து வெப்பத்தை அகற்றி ஒரு பம்ப் வழியாக கடந்து பின்னர் சூடான சந்திப்பிற்குள் வைக்கிறது ஆனால் குறைக்கப்பட்ட ஆற்றலிலிருந்து அதிக ஆற்றலுக்கு பம்ப் செய்ய வெளிப்புற ஆற்றல் தேவை அது ஒரு நீர் பம்புக்கு மிகவும் ஒத்திருக்கிறது தண்ணீரை கீழ் மட்டத்திலிருந்து உயர் மட்டத்திற்கு உயர்த்த வேண்டியிருக்கும் போது பம்பை இயக்க வெளிப்புற மின் ஆற்றல் தேவை எனவே இந்த கீழே உள்ள பச்சை நிறமானது குளிர் சந்திப்பு மற்றும் இந்த வெப்பநிலை T1 ஆகும் மற்றும் இந்த சூடான சந்திப்பின் வெப்பநிலை T2 ஆகும் மற்றும் வெளிப்புற ஆற்றல் அதாவது மின் ஆற்றல் இங்கு தேவைப்படுகிறது Qc ஆற்றலின் அளவு குளிர் சந்திப்பிலிருந்து அகற்றப்படுகிறது இங்கு வெளிப்புற மின்சார சக்தி Eயை Qc உடன் சேர்த்து சூடான சந்திப்புக்கு Qh ஆக வழங்கலாம் எனவே ஒரு வெப்ப விசையியக்கக் குழாயாக இந்த பெல்டியர் சந்திப்பு சூடான சந்திப்புக்கு Qh வழங்குகிறது மேலும் இது குளிர் சந்திப்பிலிருந்து அகற்றப்பட்ட வெப்பத்தின் அளவு மற்றும் வெளிப்புற ஆற்றலான உந்தி செய்ய தேவையான மின்சக்தி ஆகியவற்றுக்கு சமமாகும் மற்றும் இது வெப்பமாக வெளியேறும் சந்திப்புகளை ஒப்பிடுவதற்கு அளவுரு செயல்திறனின் குணகம் தகுதியின் எண்ணிக்கை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் செயல்திறன் குணகத்தை COP என அழைக்கலாம் இது குளிர் சந்திப்பிலிருந்து நீக்கும் வெப்பத்தின் அளவிற்கும் வெப்பத்தை அகற்றுவதற்கு தேவையான மின் ஆற்றலின் அளவிற்கும் உள்ள விகிதமாகும் எனவே Qc E எனவே இதன் அடிப்படை என்னவென்றால் தேவைப்படும் மின் ஆற்றல் 0 என்றால் செயல்திறன் குணகம் எல்லையற்றது செயல்திறனின் குணகம் அதிகமாக இருப்பது சிறந்தது குறைந்த ஆற்றலுடன் ஒருவர் அதிக அளவு வெப்பத்தை அகற்றுவதன் பொருள் என்னவென்றால் செயல்திறனின் குணகம் அதிகமாக இருக்கும் அதாவது குளிர் சந்திப்பிலிருந்து குறைந்த அளவு மின் ஆற்றலுடன் அகற்றபடக்கூடிய அதிகமான வெப்ப ஆற்றலின் அளவு ஆகும் எனவே Qc என்பது குளிர் சந்திப்பிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆற்றல் மற்றும் E என்பது உந்தி செயலைச் செய்யத் தேவையான மின் ஆற்றலாகும் ஆற்றலின் அலகு ஜூல்ஸ் மற்றும் பிரித்தெடுக்கப்பட்ட ஆற்றலின் அலகு உண்மையில் வாட்ஸ் ஆகும் ஏனென்றால் ஆற்றல் ஓட்டம் அல்லது வெப்ப ஓட்டம் பற்றி நாம் விவாதிக்கிறோம் எனவே இதை அலகுகளின் அடிப்படையில் பார்க்கலாம் ஏனெனில் தரவுத் தாள்களில் Qc பொதுவாகக் வாட்களாக வெளிப்படுத்தப்படுவதை காணலாம் எனவே Qc என்பது குளிர் சந்திப்பிலிருந்து எடுக்கப்படும் ஆற்றலைத் தவிர வேறில்லை எனவே அகற்றப்பட்ட வெப்பம் வெளியேறும் வெப்பம் ஆகியவை வெப்ப ஓட்டத்தைத் தவிர வேறில்லை வெப்பத்தின் அலகு ஜூல் ஆகும் வெப்ப ஓட்டம் என்பது அடிப்படையில் ஆற்றல் வீதம் ஆகும் ஓட்டம் என்பது d dt வாட் வினாடி அல்லது d dt ஜூல்ஸ் ஆகும் இது சக்தியைத் தவிர வேறில்லை எனவே சக்தியின் அலகு ஜூல்ஸ்வினாடி ஆகும் இது வாட்களைத் தவிர வேறில்லை எனவே பொதுவான தன்மையை இழக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வெப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெல்டியர் சந்திப்புக்கு வழங்கப்படும் ஆற்றல் ஆகும் Qc E மற்றும் QHற்காக எல்லா இடங்களிலும் சக்தியின் அலகுகள் ஆன வாட்களைப் பயன்படுத்தலாம் எனவே தரவுத் தாளில் Qc வாட்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுவதைக் காணலாம் மற்றும் E தானாகவே வாட்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அனைத்தும் ஒரே மாதிரியாகவும் மற்றும் QH வாட்களில் இருக்கும் எனவே COP என்பது வாட்டுகளின் அடிப்படையிலான பிரித்தெடுக்கப்படும் ஆற்றலுக்கும் மற்றும் வாட்டுகளின் அடிப்படையிலான பம்ப் செய்ய தேவையான ஆற்றலுக்கும் உள்ள விகிதமாகும் இதனை பம்ப் செய்ய தேவையான சக்தியால் வகுக்கப்பட்ட வெப்ப ஓட்ட சக்தி என்று கூறலாம் இவை அனைத்தும் வாட்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன